மீண்டும் வருக கவர் சீட்டுகளை நீங்கள் எவ்வாறு செயலாக்குவது என்பது பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் இது மிகவும் தந்திரமான ஒன்று ஏனென்றால் பெரும்பாலான கவர் சப்ளையர்களை நழுவ விடுகிறது ஏனெனில் உங்களுக்கு ஒரு நல்ல தரமான கண்ணாடி மற்றும் இந்த வகையான விஷயங்கள் அனைத்தும் தெரியும் என்று அவர்கள் கூறுவார்கள் ஆனால் பல ஆண்டுகளாக நான் உணர்ந்தது என்னவென்றால் நீங்கள் பிளாஸ்மா சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வகையான சிகிச்சையை செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு ஆசிட் சுத்தம் செய்யலாம் எனவே பிளாஸ்மா சுத்தம் செய்வதற்கு உங்களுக்கு பிளாஸ்மா அ மைப்பு தேவை ஆனால் நீங்கள் பிளாஸ்மா சுத்தம் செய்வதற்கு முன்பே பெட்டியைப் பெறும் போதெல்லாம் எங்காவது எழுதப்பட்ட தொகுதி எண்ணைப் பெறுங்கள் எனவே உங்கள் பதிவேட்டில் உங்களிடம் ஒரு தடம் உள்ளது பின்னர் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அவற்றை சோப்பு நீரில் சிறிய அளவு சோப்பில் வைக்க வேண்டும் நான் அதை உங்கள் உளவுத்துறை அல்லது உங்கள் தீர்ப்பு மற்றும் ஒரு சிறிய சிறிய சோப்பு கரைசலை விட்டு விடுவேன் முடிந்தால் நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் ஸ்டிரர் பயன்படுத்தி அதை சுழற்றினால் அது ஒரு சிறந்த யோசனையாக இருக்கலாம் இது சோப்பு உங்களுக்குத் தெரிந்திருக்கும் இது கண்ணாடி மேற்பரப்பில் இருக்கும் நீங்கள் ஒரு பெட்டியை முழு பெட்டியையும் எடுத்துக்கொள்வீர்கள் இதனால் நீங்கள் அதை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் பயன்படுத்தலாம் அடுத்த விஷயம் என்னவென்றால் மேற்பரப்பை ஒரு பிரன்ஹா கரைசலில் வைப்பதன் மூலம் சிறிது பொறிக்க முடியும் HNO 3 மற்றும் ஹைட்ரஜன் ஃபுளூரைடு எச் எஃப் ஆகியவற்றைக் குவிப்பதன் மூலம் இவை எந்த வகையானவை மேற்பரப்பு சிறிய தோராயமானது நீங்கள் சோப்பு சிகிச்சையைச் செய்தவுடன் அதை கழுவுங்கள் 5 6 மணிநேர சோப்பு சிகிச்சையாக இருக்கலாம் அல்லது ஒரே இரவில் நீங்கள் அப்படி உணர்ந்தால் நீங்கள் குறைப்பீர்கள் என்று எங்களுக்குத் தெரியும் இங்கிருந்து அல்லது இங்கிருந்து தொடங்கும் கவர் சீட்டின் மேற்பரப்பின் இந்த கடினத்தன்மை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன் ப்ரோடீன்ஸ் அப்சார்பிங் உறிஞ்சுவது பற்றி எப்போது பேசுவோம் இப்போது நீங்கள் மேற்பரப்பை பொறித்தவுடன் எனவே நீங்கள் சோப்பு கழுவிய பின் கழுவிய பின் தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் அதில் பிரன்ஹா அல்லது எச் எஃப் கரைசலை மிகவும் கவனமாக இருங்கள் ஏனெனில் இவை இரண்டும் உண்மையில் ஸ்பிளாஸ் என்பதால் நீங்கள் காயமடைவீர்கள் எனவே மிகவும் கவனமாக இருங்கள் சரியான கவனிப்பு சரியான கையுறைகள் நான் முகமூடி தேவை பின்னர் இந்த வகையான விஷயங்களைச் செய்யுங்கள் ஏனெனில் நீங்கள் வழக்கமான வேதியியல் ஆய்வகத்தில் நீங்கள் வழக்கமாக வேதியியல் செய்யாத மக்கள் குறைவாக இருப்பதால் இந்த விஷயங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இல்லை எனவே கவனமாக இருங்கள் மற்றும் அதை சிங்க் மிக அருகில் செய்ய முயற்சிக்கவும் எனவே ஒரு ஸ்பிளாஸ் ஆசிட் ஸ்பிளாஸ் இருந்தாலும் உங்களுக்குத் தெரியும் உடனடியாக வெளிப்படும் உடல் பகுதியை வைத்து உடல் பாகங்களை வெளிப்படுத்தாமல் இருக்க முயற்சி செய்யலாம் நைட்ரிக் ஆசிட் அல்லது ஹைட்ரஜன் ஃபுளூரைடு நீங்கள் கணினியில் வைத்தவுடன் அதை விட்டுவிடுவது நல்லது ஆனால் மீண்டும் மிகவும் கவனமாக இருங்கள் 6 7 8 மணிநேரம் அல்லது மீண்டும் ஒரே இரவில் அல்லது அரை நாள் பின்னர் ஆசிட் அல்லது ஹைட்ரஜன் ஃபுளூரைடு கரைசலை மிகவும் கவனமாக ட்ரைனிங் அதை ட்ரைனிங் கவனமாக இருங்கள் ஏனென்றால் நீங்கள் இந்த வகையான தீர்வுகளை ட்ரைனிங் உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் ஏனெனில் இதுபோன்ற விஷயங்களை நீங்கள் சிங்க் வழியாக ட்ரைன் செய்ய முடியாது ஒரு ஜெர்ரிகான் அல்லது நீங்கள் அதை சேகரிக்கக்கூடிய ஒன்று இருக்க வேண்டும் ஏனென்றால் நீர் குழாயில் இதுபோன்றவற்றை ட்ரைனிங் நீங்கள் பெரிய அளவில் செய்கிறீர்கள் என்றால் சுற்றியுள்ள நீர் அட்டவணையை உண்மையில் மாசுபடுத்தும் எனவே கவனமாக இருங்கள் இந்த அடிப்படை தம்ப் ரூல் விதிகளைப் பின்பற்றுங்கள் பின்னர் அதை மீண்டும் தண்ணீரில் கழுவவும் இந்த சுத்தம் மிகவும் முக்கியமானது இந்த துப்புரவு மிகவும் முழுமையாக கையுறைகள் மீது வைக்கப்பட வேண்டும் முதலில் பல முறை கழுவ வேண்டும் பின்னர் கையுறைகளை வைக்கவும் பின்னர் மெதுவாக உங்களுக்குத் தெரியும் உங்களுக்குத் தெரியும் அது உங்களுக்குத் தெரியும் எனவே ஆசிட் கடைசி சுவடு அகற்றப்பட்டது நீங்கள் இதைச் செய்தவுடன் 100 சதவிகிதம் ஆல்கஹால் வடிகட்டவும் முழு நீரும் 100 சதவிகித ஆல்கஹால் போடுவது சிறந்த யோசனை எனவே நீங்கள் என்ன செய்தீர்கள் எனவே நீங்கள் செதுக்கலைச் செய்தீர்கள் பொறித்த பிறகு இது கண்ணாடி கவர் மேற்பரப்புகளின் பொறிப்பு ஆகும் பின்னர் பொறித்த பிறகு நீங்கள் என்ன செய்தீர்கள் இப்போது நீங்கள் தண்ணீரில் கழுவ வேண்டும் தண்ணீரில் நன்கு கழுவ வேண்டும் அதைத் தொடர்ந்து இப்போது நீங்கள் ஒரு பீக்கரில் கவர் சீட்டுகளை வைத்திருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் 100 சதவிகிதம் ஆல்கஹால் ஊற்றுகிறீர்கள் இந்த கரைசலில் நீங்கள் ஒரு பாரஃபின் விஷயத்தை வைத்து நீங்களும் அதை சேமிக்க முடியும் பொதுவாக நான் அவற்றை 4 டிகிரி சென்டிகிரேடில் எங்காவது மூலையில் சேமித்து வைத்தேன் இப்போது உங்கள் வேலைக்கு 6 மூடப்பட்ட சீட்டுகள் தேவை என்று வைத்துக்கொள்வோம் எனவே இதைச் செய்ய நான் பயன்படுத்திய வழி எனது அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இதுதான் பழைய பள்ளி மக்களில் பெரும்பாலோர் இதைச் செய்ய பயன்படுத்துகிறார்கள் எனவே ஒரு பன்சன் பர்னர் அல்லது ஒரு ஸ்பிரிட் லாம்ப் எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது ஒரு ஃபோர்செப்ஸைப் பயன்படுத்தி ஒரு கவர் சீட்டு என்று சொல்லுங்கள் இங்கே உங்களிடம் கவர்ஸ்லிப் உள்ளது நீங்கள் அதை மிகவும் மெதுவாகப் பிடித்துக் கொள்ளுங்கள் இது மிகவும் கவனமாக செய்யுங்கள் ஏனென்றால் நீங்கள் உங்கள் கையை எரிக்கலாம் அது சுடரைத் தொடக்கூடாது உண்மையில் நீங்கள் இதை இங்கே வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் லேசான எரிய செய்யவும் லேசான எரிய செய்கிறீர்கள் நீங்கள் லேசான எரியும் போது நீங்கள் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றைக் கவனித்தால் லேசான லேசான கார்பனின் படிவு இருக்கலாம் என்று நீங்கள் காணலாம் லேசான லேசான கறுப்பு உள்ளது கவலைப்பட வேண்டாம் லேசான கார்பன் உண்மையில் நல்லது ஏனென்றால் இது மீண்டும் அனுபவத்திலிருந்து வருகிறது இது ஸ்பிரிட் லாம்ப் எரியும் காரணமாக உருவாகும் லேசான கார்பன் அடுக்கு என்பதை பாடப்புத்தகங்கள் உங்களுக்குச் சொல்லப்போவதில்லை மேலும் இது ஒரு ஸ்பிரிட் லாம்ப் செய்ய எப்போதும் நல்லது மிகவும் நேர்த்தியானது ஒருமுறை நீங்கள் லேமினார் ப்லொவ் ஹூட்டில் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள் நீங்கள் மீண்டும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு ஏர் கரண்ட் உள்ளது இது மிகவும் கவனமாக இருங்கள் நீங்கள் எரியும் போது நீங்கள் ஒரு சிறிய வகையான கறுப்பு நிறத்தை அறிவீர்கள் பின்னர் நீங்கள் அதை ஒரு ஸ்டெரில் 15 மிமீ டிஷ் வைக்கலாம் இது இப்போது எந்த வகையான பூச்சு அல்லது எதற்கும் தயாராக உள்ளது மேலும் நீங்கள் எங்கிருந்தாலும் அந்த கார்பன் பூசப்பட்ட பக்கமானது அந்த பக்கத்தை மேலே வைக்க முயற்சி செய்வதை விரும்புகிறது எனவே இது மேற்பரப்பில் கார்பன் பூசப்பட்ட மேற்பரப்பு நீங்கள் அந்த மேற்பரப்பை மேலே ப்ரோடீன்ஸ் வைத்திருக்க வேண்டும் அல்லது நீங்கள் எக்ஸ்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸை அதன் மேல் டெபாசிட் செய்ய விரும்புகிறீர்கள் நீங்கள் டெபாசிட் செய்ய விரும்பும் அனைத்து ஈ எம் பொருட்களும் இது எவ்வாறு செயல்படுகிறது உங்களிடம் பல விஷயங்களைச் சொல்லும் நபர்கள் உள்ளனர் மேலும் ஒரு விஷயம் கண்ணாடி கவர் சீட்டுகளுடன் தவிர்க்க முயற்சி செய்கிறார்கள் இது தான் நான் இதை வைக்கவில்லை ஆட்டோகிளேவ் செய்ய வேண்டாம் எப்போதும் ஆட்டோகிளேவ் கண்ணாடி கவர் சீட்டுகள் இல்லை ஏனெனில் இது உயர் அழுத்தத்தின் காரணமாக பண்புகளை மாற்றுகிறது மேலும் ஈரப்பதம் கண்ணாடியின் பண்புகளை மாற்றுகிறது சில சமயங்களில் அது மாறுகிறது காட்சிப்படுத்தல் ஒரு சிக்கலாக மாறும் ஆப்டிகல் பண்புகள் மற்றும் இது விஷயங்களை கடுமையாக மாற்றுகிறது எனவே கண்ணாடி கவர் சீட்டுகளை ஆட்டோகிளேவ் செய்வதைத் தவிர்க்கவும் இந்த கண்ணாடி கவர் சீட்டுகளை நீங்கள் தயார் செய்தவுடன் இப்போது நீங்கள் வெவ்வேறு வகையான ப்ரோடீன்ஸ் அவற்றை பூசுவதற்குச் செல்வது நல்லது உங்களைப் பற்றி நாங்கள் பேசிய எந்தப் பகுதியைப் பற்றி லாமினின் ஆர்னிதின் உண்மையில் ஆர்னிதின் லேமினின் உள்ளது ஏனெனில் நீங்கள் முதலில் லமினினைத் தொடர்ந்து ஆர்னிதினை வைத்தீர்கள் கொலாஜன் உள்ளது உங்களிடம் பாலி டி லைசின் உள்ளது இது ஒரு செயற்கை சப்ஸ்ர்டேட் ஆகும் எனவே இந்த 2 இயற்கையானவை மற்றும் இது செயற்கை சப்ஸ்ர்டேட் ஆகும் இப்போது இந்த கட்டத்தில் உங்கள் ஆய்வகத்திற்கு நல்ல தரமான கொலாஜன் நியாயமான சப்ளை கிடைக்கவில்லை என்று வைத்துக் கொள்வதற்கு நான் கொஞ்சம் மாற்றுப்பாதை எடுப்பேன் கொலாஜனை தனிமைப்படுத்த மிகவும் எளிதான வழி உள்ளது இது ராட் டைல் முறைகள் ராட் டைல் கொலாஜன் என்று அழைக்கப்படும் பெரும்பாலான செல் கல்ச்சர் ஆய்வகத்தால் பல ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வருகிறது எனவே அது செய்யப்படும் விதம் மிகவும் சுவாரஸ்யமானது சரியாக தியாகம் செய்யப்படும் ராட் கள் உள்ளன ராட் இன் அந்த டைல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எனவே ராட் இன் இந்த வலது டைல் போன்ற ஒன்றை நாங்கள் செய்கிறோம் இப்போது நீங்கள் ஒரு ஹெமோஸ்டாட் வகையான கிளிப்பர்களை எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் கிளிப்பர்களை இணைக்கும் 2 வகையான கிளிப்பர்கள் உள்ளன பின்னர் நீங்கள் செய்வது தலைகீழ் திசையில் திருப்பத் தொடங்குகிறது நீங்கள் அதை திருப்பும்போது இந்த ராட் டைல் வெள்ளை வண்ண நூல்களை நீங்கள் பெறுவீர்கள் இது வெளிவரும் மற்றும் நியாயமான தடிமனாக இருக்கும் ஆனால் உங்களுக்குத் தெரியும் மேலும் இந்த வெள்ளை நிற நூல்கள் போன்றவற்றை நீங்கள் சேகரிக்கத் தொடங்குவீர்கள் இந்த நூல்கள் உயர்தர கொலாஜன் பின்னர் நீங்கள் அதை மற்ற ஆர்கானிக் கரைப்பான்களில் கரைக்க வேண்டும் வெவ்வேறு ஆர்கானிக் கரைப்பான்கள் உள்ளன மற்றும் வெவ்வேறு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் அவற்றைக் கரைத்தவுடன் நீங்கள் கேட்கும் பகுதியைப் பெற ஒரு காலம் வழியாக அதை இயக்க வேண்டும் பின்னர் நிச்சயமாக நீங்கள் எவ்வளவு தூய்மையானதை விரும்புகிறீர்கள் என்பதைப் பொறுத்து நீங்கள் ஒரு HPLC சுத்திகரிப்பு அல்லது ஏதாவது செய்யலாம் ஆனால் இது எளிமையான ஒன்றாகும் உங்கள் ஆய்வகத்திற்கு சப்ளை இல்லையென்றால் அல்லது நீங்கள் உடனடியாக வெளியேறினால் அல்லது விரும்பினால் கொலாஜனைப் பெறக்கூடிய வழிகள் எனவே நீங்கள் இப்போது உங்கள் விலங்கு வசதிக்குச் செல்லுங்கள் நீங்கள் ராட்ஸ் தியாகம் செய்கிறீர்களா என்று கேளுங்கள் ஏனென்றால் எல்லோரும் ராட்ஸ் அல்லது ராட்ஸ் அல்லது எதையாவது பயன்படுத்துகிறார்கள் ஆனால் பெரும்பாலும் ராட்ஸ் செய்வது நல்லது ஏனென்றால் உங்களுக்கு நல்ல அளவு கிடைக்கிறது எனவே நீங்கள் அவற்றில் ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற ஒரு விஷயத்தை அவர்கள் விரைவாகக் கொண்டுள்ளனர் எனவே உங்களிடம் இது போன்ற டைல் உள்ளது நீங்கள் இந்த திசையில் ஒன்றை நகர்த்துகிறீர்கள் மற்றொன்று தலைகீழ் திசையாகும் அது ஒன்று கடிகார திசையில் சென்றால் மற்றொன்று கடிகார திசையில் தலைகீழாக செல்லும் அதனால் கடிகார திசையில் நன்றாக இருக்கும் நீங்கள் அப்படிச் செய்தவுடன் இந்த நூல்கள் எப்படி வெளிவரப் போகின்றன குறிப்பிட்ட நெறிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன நீங்கள் ஆன்லைனில் சென்றால் அவற்றைக் காண்பீர்கள் ஆனால் இது ஒரு ராட் டைல் கொலாஜன் தனிமைப்படுத்தப்படுகிறது இதுதான் இதைப் பயன்படுத்தலாம் நீங்கள் இந்த கொலாஜனைப் பயன்படுத்தி ஜெல்ஸை உருவாக்க 3 டி ஜெல்களை உருவாக்கலாம் நீங்கள் எந்த மட்டத்தில் தீர்வை நீர்த்துப்போகிறீர்கள் என்பதைப் பொறுத்து மெல்லிய அடுக்குகளை உருவாக்கலாம் எனவே நீங்கள் கொலாஜனை எவ்வாறு பெறுவது என்பது எளிதான மற்றும் எளிமையான வழியாகும் இப்போது இதைச் சொல்லிவிட்டு இப்போது நாம் திரும்பிச் சென்று நாம் பேசிய எல்லா மேற்பரப்புகளையும் மறுபரிசீலனை செய்வோம் எனவே நீங்கள் அதைப் பாருங்கள் இப்போது நாங்கள் லாமினின் பற்றிப் பேசினோம் அந்த விளையாட்டில் மற்ற வார்த்தையைச் சேர்ப்போம் இது ஆர்னிதின் மற்றும் ஜெலட்டின் பற்றி நான் பேசவில்லை இது அடிப்படையில் நீங்கள் கலந்த கலவையாகும் இது ஓரளவு லேமினினுடன் தெரியும் இது ஒரு கலவையாகும் ஒரே விஷயம் ஆனால் இவை அனைத்தும் இயற்கை மூலங்கள் இது சில நேரங்களில் ஜெலட்டின் ஆகும் நாங்கள் கல்ப் ஸ்கின் இருந்து பெறலாம் நீங்கள் பிஷ் ஸ்கின் ஜெலட்டின் பெறலாம் நீங்கள் ஜெலட்டின் பெறக்கூடிய பல ஆதாரங்கள் உள்ளன ஆனால் அது ஒன்றும் இல்லை ஆனால் இது ஒரு காம்ப்லெக்ஸ் கொலாஜன் மேட்ரிக்ஸ் இன்னும் ஒரு இயற்கை எக்ஸ்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸ் உள்ளது இது மிகவும் அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது இது கான்கானா வாலின் ஏ என்று அழைக்கப்படுகிறது கான்கானா வாலின் ஏ ஒரு லெக்டின் லெக்டின் என்றால் என்ன எனவே லெக்டின்கள் கார்போஹைட்ரேட் பிணைப்பு ப்ரோடீன்ஸ் கார்போ ஹைட்ரேட் பிணைப்பு ப்ரோடீன்ஸ் உங்கள் செல் மேற்பரப்பில் நிறைய கார்போஹைட்ரேட் Carbohydrate அல்லது கிளைகோபுரோட்டின்கள் மீதமுள்ள கோட்பாட்டைக் கொண்டுள்ளன என்று வைத்துக்கொள்வோம் உதாரணமாக அந்த வகையான கட்டங்களைக் கொண்ட செல்கள் உள்ளன உங்களிடம் இது போன்ற ஒரு செல் உள்ளது இதில் நிறைய கிளைகோபுரோட்டின்கள் உள்ளன அவை புகாரளிப்பதைப் போல வெளிவருகின்றன அதாவது கார்போஹைட்ரேட் மொயட்டியுடன் கூடிய ப்ரோடீன் கிளைகோபுரோட்டினின் கார்போஹைட்ரேட் பகுதியை இதுபோன்ற ஏதாவது சேர அனுமதிக்கட்டும் எனவே இவை கிளைகோல் ப்ரோடீன் இப்போது இந்த கிளைகோபுரோட்டின்கள் ஒரு லெக்டின் ஒரு கார்போஹைட்ரேட்டுடன் பிணைக்கக்கூடிய லெக்டின்களுடன் பிணைக்கப்படும் ஏனெனில் லெக்டின் ஒரு ப்ரோடீன் இது கார்போஹைட்ரேட் மொயட்டியுடன் பிணைக்கப்படலாம் இது நீல நிறத்தில் உள்ள லெக்டின் என்றால் உங்களுக்கு கிளைகோபுரோட்டீன் பகுதி அல்லது கார்போஹைட்ரேட் பகுதி இது போன்ற ஏதாவது ஒன்றை பிணைக்கும் என்றால் உங்களுக்கு இது போன்ற ஏதாவது இருக்கும் போடோரிஸ்ப்ட்டோர் செல்கள் போன்ற செல்கள் உள்ளன குறிப்பாக பிஷ்ஸஸ் போடோரிஸ்ப்ட்டோர் மற்றும் பிற விலங்குகளின் அமைப்பு மிகவும் சுவாரஸ்யமானது எனவே நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் போடோரிஸ்ப்ட்டோர் அமைப்பு இதுபோல் தெரிகிறது எங்கள் உடலில் 2 வகையான போடோரிஸ்ப்ட்டோர் உள்ளன ரோட்ஸ் மற்றும் கோன்ஸ் அவை இப்படி இருக்கும் இவை கோன்ஸ் போல இருக்கும் கூம்புகள் அதேசமயம் இங்கே ரோட் போடோரிஸ்ப்ட்டோர் உள்ளன இவை தண்டுகள் இந்த கட்டமைப்பை நீங்கள் பார்த்தால் இவை கண்களில் இருக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நீயூரோனல் கட்டமைப்புகள் எனவே இது உங்கள் கோன்ஸ் மற்றும் இது உங்கள் ரோட் உங்கள் ரோடோப்சினின் rhodopsin's மூலக்கூறுகள் நான் இளஞ்சிவப்பு நிறங்களில் காண்பிக்கும் ரோட் இங்கே அமர்ந்திருக்கின்றன அதேசமயம் ரோடோப்சின் rhodopsin's உட்கார்ந்திருக்கிறார்கள் அதே சமயம் கோன்ஸ் எந்த வண்ணங்களைப் பொறுத்து அவை சரிந்து வரும் மூலக்கூறுகள் அல்லது வண்ண அடையாளங்காட்டிகள் இங்கே அமர்ந்திருக்கின்றன என்பதைக் குறிக்கின்றன இப்போது இந்த செல்களைப் பார்த்தால் இந்த வகையான செல்களின் சுவாரஸ்யமான பகுதி அவை இது போன்ற மிக நீட்டிக்கப்பட்ட கட்டமைப்பைக் கொண்டிருக்கின்றன இது இந்த கட்டமைப்புகளின் சென்சாரி கருவியாகும் இது மிகவும் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதாவது மீதமுள்ள செல்களை பொறுத்தவரை நீளத்தைப் பற்றி நினைக்கிறேன் செல் உடலின் பாடி ரெஸ்ட் மிகவும் சிறியது நீங்கள் பார்த்தால் இது ஒரே ஒரு பகுதி இது இணைப்பு பகுதி அதை மறந்துவிடுங்கள் இது அங்கு எஞ்சியுள்ளது சுவாரஸ்யமாக இந்த செல்கள் பாலி டி லைசின் போன்ற சப்ஸ்ர்டேட் அவற்றைத் தாக்குவது மிகவும் கடினம் என்று நாங்கள் கண்டறிந்தோம் இதற்கு மாறாக இவை கான்கானா வாலின் மேற்பரப்பில் மிக நேர்த்தியாக ஒட்டிக்கொள்கின்றன அது ஏன் எனவே இந்த மேற்பரப்பை இங்கே படிக்க நீங்கள் இந்த காகிதத்தை விநியோகிப்பேன் இது இங்கே நிறைய கிளைகோபுரோட்டின்களைக் கொண்டுள்ளது அது சிவப்பு நிறத்தில் இருக்கிறது நான் அவற்றை ஓ ப்ரோடீன்ஸ் போலக் காட்டுகிறேன் அதன் மீது நான் கிளைகோல் நிறுவனம் அல்லது கார்போஹைட்ரேட் நிறுவனத்தைக் காட்டுகிறேன் இது ஒரு கிளைகோபுரோட்டீன் இப்போது உதாரணமாகச் சொல்லுங்கள் இதற்கு அருகிலேயே நீங்கள் ஒரு கான்கனா வாலைக் கொண்டு வருகிறீர்கள் ஆரஞ்சு நிறத்துடன் கூடிய கான்கனா வாலினை நான் குறிப்பிடுவோம் ஆமாம் ஆரஞ்சு நிறம் இங்கே கான்கனா வாலின் மொயட்டி இந்த கான்கானா வலினுடன் மிகவும் சுவாரஸ்யமான ஒட்டுதல் இருக்கும் ஏனென்றால் கான்கானா வாலின் சப்ஸ்ர்டேட் இடையில் எந்தவொரு தொடர்புகளும் இருக்கும் அதன் கார்போஹைட்ரேட் நிறுவனத்துடன் சேர்ந்தது இங்கே அதன் ப்ரோடீன் பகுதி மற்றும் நிச்சயமாக இங்கே செல் மெம்ப்ரைன் உள்ளது செல் வகைக்கு செல் வகையை நீங்கள் குறிப்பிடுவது மிகவும் சுவாரஸ்யமானது என்னுடைய விவரங்களை நீங்கள் ஆழமாக விரிவாகச் செய்ய வேண்டும் மற்றொன்றுடன் ஒப்பிடும்போது எந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் நல்லது செய்யும் என்பதைக் கண்டுபிடிப்பதற்கான விவரங்கள் இது ஒரு மந்திரக்கோலையில் உங்களுக்கு உண்மையில் இல்லாத சோதனைகள் வழியாக மட்டுமே வருகிறது நான் இதைச் செய்கிறேன் இது வேலை செய்யப் போகிறது அது உண்மையில் அப்படி நடக்காது இந்த பரிசோதனையைப் போலவே கான்கனா வால்ன் ஒரு சிறந்த சப்ஸ்ர்டேட் என்று உங்களுக்குத் தெரியும் என்பதைக் கண்டுபிடிக்க எங்களுக்கு இரண்டு வருடங்கள் பிடித்தன ஏனென்றால் இப்போது இந்த ரோட் மற்றும் கோன் செல்கள் அந்த நேரத்தில் நாம் இந்த ரோட் மற்றும் கோன் செல்களை பிஷ் ரெடினாவிலிருந்து தனிமைப்படுத்துகிறோம் இது எளிதானது மற்றும் முதன்மை கல்ச்சரின் ஒரு உதாரணத்தை நீங்கள் எவ்வாறு பெறுவீர்கள் என்பதை அடுத்த வகுப்பில் நான் விளக்குகிறேன் எனவே பி ஆரை தனிமைப்படுத்துவது என்பது ரோட் மற்றும் கோன்னாக இருக்கும் போடோரிஸ்ப்ட்டோர் செல்களை குறிக்கிறது நீங்கள் ஒரு நீண்டகால ரோட் மற்றும் கோன் கல்ச்சரை எவ்வாறு கொண்டிருக்க முடியும் என்பதைக் கண்டுபிடிக்க எங்களுக்கு சிறிது நேரம் பிடித்தது உங்களிடம் ஒரு சப்ஸ்ர்டேட் இருந்தால் அதை நீங்கள் வைத்திருக்க முடியும் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் எனவே நாங்கள் செய்தது மிகவும் சுவாரஸ்யமானது இந்த கவர் சீட்டுகள் எங்களிடம் இருந்தன கவர் சீட்டுகளை நாங்கள் தயாரிக்கும் விதம் எனவே கவர் சீட்டுகள் அனைத்தும் கான்கனா வாலினுடன் பூசப்பட்டிருந்தன இது கான்கானா வாலின் மற்றும் நாங்கள் ஒரு ஒப்பீட்டு ஆய்வு கான்கானா வாலின் ஏ மற்றும் பாலி டி லைசினுக்கு எதிராக செய்தோம் பெரும்பாலான ரோட் மற்றும் கோன் செல்கள் அந்த கான்கானா வாலின் சப்ஸ்ர்டேட் விரும்புகின்றன என்பதை நாங்கள் கவனித்தோம் அவை பாலி டி லைசினில் முற்றிலும் 0 பாலி டி லைசின் சப்ஸ்ர்டேட் ஒட்டிக்கொள்வதில்லை எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் இந்த வகையான சோதனைகளைச் செய்யும்போது இது எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாடாக இருந்தது மேலும் இதுபோன்ற பல கண்டுபிடிக்கப்படாத செல்வங்கள் உள்ளன அவை செல் கல்ச்சர் பற்றி முற்றிலும் புதிய டைமென்ஷன் திறக்கக்கூடும் இந்த மற்றும் அடுத்த வகுப்பினருடன் நான் இங்கு முடிக்கிறேன் செயற்கை சப்ஸ்ர்டேட் மற்றும் அவற்றை வடிவமைத்தல் மற்றும் பிற எல்லா விஷயங்களுக்கும் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பற்றி இன்னும் கொஞ்சம் தொடருவோம்